பின்வரும் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு AD7 முதல் AD0 வரையுள்ள முனையங்களில் டி மல்டிபிளக்ஸிங் செய்யப்படுகிறது 8085 இல் 3 கால சுழற்சிகள் வரை A8 முதல் A15 வரையுள்ள முனையங்களில் மேல் வரிசை முகவரி தக்கவைக்கப்படும் ஆனால் AD7 முதல் AD0 வரையுள்ள முனையங்களில் ஒரு கால சுழற்சி வரை மட்டுமே முகவரியானது தக்க வைக்கப்படும் அதன் பின்னர் ALE சமிக்ஞை உருவாக்கப்படுகிறது இதனால் வெளிப்புறமாக ஒரு 8 பிட் தாழ்ப்பாள் பயன்படுத்தப்பட்டு A7 முதல் A0 வரையுள்ள முகவரியானது சேமிக்கப்படுகிறது முதல் கால சுழற்சி நிறைவு பெற்றவுடன் ALE சமிக்ஞை விடுவிக்கப்படும் இதனால் முதல் சுழற்சியில் உள்ள முகவரி தாழ்பாளில் சேமிக்கப்பட்டு மீதமுள்ள இரண்டு கால அளவு வரை தக்க வைக்கப்படும் எனவே A0 முதல் A7 வரை உள்ள முனையங்களிலும் A8 முதல் A15 வரையுள்ள முனையங்களிலும் முகவரியானது தக்க வைக்கப்படுகிறது இதனால் மெமரியால் 16 பிட் முகவரியை அணுகமுடியும் அதன் பின்னர் அந்த முகவரியில் உள்ள உள்ளடக்கம் தகவல் கடத்தியில் இடப்படும் இவ்வாறாக செயலியில் மெமரியில் உள்ள தகவல் எழுதப்படும் இவ்வேளையில் D0 முதல் D7 வரையுள்ள மல்டிபிளக்ஸிங் செய்யப்பட்ட முனையங்கள் பயன்படுத்தப்படுகிறது தகவல் மாற்றப்படும்போது ALE சமிக்ஞை உருவாக்கப்படுவதில்லை இங்கே T1 எனும் முதல் கால சுழற்சியின் போது ALE சமிக்ஞையானது கால துடிப்பாக செயல்படுகிறது இதனால் முகவரியானது தாழ்பாள் மூலமாக சேமிக்கப்படுகிறது ALE சமிக்ஞை தாழ் நிலையில் இருக்கும்பொழுது முகவரியானது சேமிக்கப்பட்டு AD7 முதல் AD0 வரையுள்ள முனையத்தில் தக்க வைக்கப்படும் அதன் பின்னர் இதே முனையத்தை தகவல் கடத்தியாக பயன்படுத்தலாம் இதனால்தான் இரு திசையனாக இது பயன்படுத்தப்படுகிறது இங்கே காட்டப்பட்டுள்ளது தான் 8085 இன் மேலோட்டமான படம் இங்கே செயலி மற்றும் மெமரியை காணலாம் இங்கே ஒரு கிலோ பைட் கொண்ட மெமரி சிப் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் இதில் 1K இடங்கள் இருக்கும் ஒவ்வொரு முகவரியும் 8 பிட் அளவை கொண்டதாக இருக்கும் சிப்பில் உள்ள ஒரு கிலோ பைட் மெமரியை அணுக 10 முகவரி முனையங்கள் தேவைப்படும் அதாவது A0 முதல் A9 வரையுள்ள முனையுங்களை பயன்படுத்தி அனைத்து முகவரிகளையும் அணுகமுடியும் இவற்றுள் A0 முதல் A7 வரையுள்ள முகவரியானது தாழ்பாளிலிருந்து பெறப்படும் மேலும் A8 முதல் A15 வரை உள்ள முனையங்கள் A8 மற்றும் A9 உடன் இணைக்கப்பட்டிருக்கும் இவ்வாறாக 2 கூடுதல் முனையங்கள் சேர்க்கப்பட்டு மொத்தம் பத்து முனையங்களாக பயன்படுத்தப்படுகிறது மீதமுள்ள A10 முதல் A15 வரையுள்ள முனையங்கள் தர்க்க மின்சுற்றுடன் இணைக்கப்பட்டு பிட் தேர்வு முனையமாக பயன்படுத்தப்படுகிறது முகவரி இடைநிலை வகுப்புகளில் குறிவிலக்கி பயன்படுத்தப்பட்டு மெமரி இடங்கள் தேர்வு செய்யப்பட்டது நினைவிருக்கலாம் தேர்வு செய்யப்படவேண்டிய முகவரியின் வரம்புக்கு ஏற்றவாறு குறிவிலக்கியானது வெளியீட்டை உருவாக்குகிறது இந்த குறிவிலக்கியின் வெளியீடு சிப் தேர்வு முனையத்தோடு இணைக்கப்படுகிறது அந்த முகவரிக்கு ஏற்றவாறு மெமரி தேர்வு செய்யப்படுகிறது AD7 முதல் AD0 வரையுள்ள முனையங்களை பொறுத்தவரையில் அவை இருதிசையன்களாக செயல்படும் படத்தில் அவை காட்டப்படவில்லை என்றாலும் இந்த பகுதியில் தொடக்க முகவரிகள் தாழ்ப்பாள் மூலமாக சேமிக்கப்படுகிறது D0 முதல் D7 வரையுள்ள முனையங்களில் தகவல் கடத்தி இணைக்கப்பட்டுள்ளது வெவ்வேறு கால இடைவெளியில் இவை முகவரி கடத்தியாகவும் தகவல் கடத்தியாகவும் செயல்படும் இந்த முனையங்கள் நேரடியாக மெமரி சிப்பில் உள்ள தரவு பிட்களோடு இணைக்கப்படும் இதனால் மெமரி சிப்பில் தகவலை வாசிக்கவும் எழுதவும் முடியும் மெமரி WR என்ற கட்டுப்பாடு கொடுக்கப்பட்டால் செயலியில் உள்ள தகவல் மெமரிக்கு மாற்றப்படும் அதுபோல RD என்ற முனையம் பூஜ்ஜியம் என மாற்றப்பட்டால் தகவலானது மெமரியில் இருந்து செயலிக்கு மாற்றப்படும் இந்த முனையத்தில் சமிக்ஞைகள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன இங்கே RD மற்றும் IOM என்ற முனைங்களின் கட்டளைக்கிணங்க தகவலானது உரிய இலக்கிற்கு மாற்றப்படும் இங்கே இவ்விரண்டு முனையங்களும் NAND கேட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது இவ்வாறாக மெமரி வாசி பார் WR மற்றும் IOM முனையம் இணைக்கப்படுகிறன ஆக NAND கேட் வழியாக சமிக்ஞை கவிழ்க்கப்பட்டு மெமரி எழுது பார் முனையத்திற்கும் சமிக்ஞை வழங்கப்படுகிறது இவ்வாறாக 8085 செயலியானது சிப்புடன் இடைமுகம் செய்யப்படுகிறது அதிகமான சிப்புகள் இங்கே பயன்படுத்தப்பட்டால் மின்சுற்று சிக்கலானதாக மாறிவிடும் அதற்கேற்றவாறு ஏராளமான சிப் தேர்வு சமிக்ஞைகள் உருவாக்க பட வேண்டியிருக்கும் அடுத்ததாக 8085 இன் வழிமுறைகளை பற்றி பார்ப்போம் நுண் செயலியை பயன்படுத்த முதலாவதாக பொது பயன்பாட்டு பதிவேடுகளான B C D H L என்பவற்றைப் பற்றிய அறிவு அவசியம் அடுத்ததாக வழிமுறை தொகுப்புகள் பற்றி அறிந்திருக்க வேண்டும் செயலியில் எவற்றைப் போன்ற வழிமுறைகள் இங்கே ஒத்துழைக்கப்படும் எனவும் அறியப்பட வேண்டும் படத்தில் காட்டப்பட்டுள்ள இவை இரண்டும் ஒருங்கே செயலியின் நிரல் மாதிரி என்று அழைக்கப்படுகிறது இதனை சுருக்கமாக PPM என்றும் அழைப்பர் புதிதாக ஏதேனும் ஒரு செயலியை பற்றி அறிய முற்படும்போது செயலியின் நிரல் மாதிரியை பற்றி அறிந்திருக்க வேண்டும் செயலியின் வழிமுறை ஆதாரங்களை பற்றி அறிந்த பிறகு தான் அதற்கேற்றவாறு நிரலை எழுத முடியும் 8085 என்பது ஒரு 8 பிட் நுண்செயலி ஆகும் இங்கே 28 வழிமுறைகள் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது 246 சேர்க்கைகள் இருந்தாலும் அவற்றுள் 74 வழிமுறைகள் மட்டுமே குறிப்பிடுடத்தக்கவை பல வழிமுறைகளுக்கு ஒரே மாதிரியான வடிவம் இருக்கும் எனவேதான் 246 சேர்க்கைகளுள் 74 வழிமுறைகள் குறிப்பிடத்தக்கவை இங்கே பயன்படுத்தப்படுகிற வழிமுறைகளை ஐந்து வகையாக பிரிக்கலாம் தகவல் பரிமாற்ற வழிமுறை எண்கணித வழிமுறை தர்க்க வழிமுறை கிளை வழிமுறை மற்றும் எந்திர கட்டுப்பாடு வழிமுறை என்பன தகவல் பரிமாற்ற செயல்பாடு என்பது CPU பதிவேடுகளுக்கும் மெமரி இடங்களுக்கும் இடையே தகவல் பரிமாற்றம் மேற்கொள்ள பயன்படுத்தப்படும் அதாவது ஒரு தகவல் சேமிப்பிலிருந்து மற்றொன்றிற்கு தகவலை மாற்ற உதவும் எண்கணித செயல்பாடுகளை செய்ய எண்கணித வழிமுறையை பயன்படுத்தலாம் அதுபோல தர்க்க செயல்பாடுகளான AND OR NAND NOR போன்றவற்றை மேற்கொள்ள தர்க்க வழிமுறைகள் பயன்படுத்தப்படுகின்றன கிளை வழிமுறைகள் வழியாக நிரலின் கட்டுப்பாட்டை நிரலின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மாற்ற உதவுகிறது நிரலில் சூழலி பயன்படுத்தப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் இந்த வழிமுறையை பயன்படுத்தலாம் ஒருங்கிணைக்கப்பட்ட மொழி நிரலில் If then else போன்ற கட்டளைகள் இயக்கப்பட கிளை வழிமுறைகள் அதிகமாக பயன்படும் இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி ஒரு மெமரியின் ஒரு முகவரியிலிருந்து மற்றொரு இடத்திற்கு தாவ முடியும் செயலியின் செயலை கட்டுப்படுத்த இயந்திர கட்டுப்பாடு வழிமுறைகள் பயன்படுத்தப்படுகின்றன இவற்றைப் பற்றி பின்னால் பார்க்கலாம் ஒவ்வொரு வழிமுறையும் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன முதல் பகுதியானது பணி அல்லது செயல்பாட்டை குறிக்கின்றது இதனை இயக்க குறியீடு என்கிறோம் இதன் இரண்டாவது பகுதியானது செயல்ஏற்பியை குறிக்கிறது செயல்ஏற்பி என்பது செயல்படுத்தப்பட வேண்டிய தரவை குறிக்கிறது 8085 ஆனது 246 சேர்க்கைகளில் வழிமுறைகளின் இயக்கீட்டிற்கு ஒத்துழைக்கிறது அவற்றுள் 74 வழிமுறைகள் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது ஆக 74 விதமான இயக்க குறியீடுகள் 8085 செயலியால் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது இந்த 74 வழிமுறைகளுடன் பலவிதமான செயல்ஏற்பிகளை இணைக்கும்போது 246 வழிமுறைகள் கிடைக்கும் ஒரே இயக்கு குறியீட்டில் செயல் ஏற்பிகளை மாற்றி பலவிதமான வழிமுறைகளை பெறலாம் தகவல் பரிமாற்ற வழிமுறையில் முதல் வகை வழிமுறை என்பது MOV ஆகும் இதனை பயன்படுத்தி தரவை ஆதாரத்திலிருந்து இலக்கிற்கு மாற்ற முடியும் MOV என்பது நகர்த்து என்பதைக் குறிக்கிறது MVI என்பது உடனடி நகர்த்து என்பதையும் LDA என்பது அக்குமுலேட்டர் ஏற்று என்பதையும் STA என்பது அக்குமுலேட்டர் தேக்கு என்பதையும் குறிக்கிறது MOV வழிமுறையை பயன்படுத்தி பதிவேடுகளுக்கு இடையே தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் உதாரணமாக MOV BC என்ற வழிமுறை இயக்கப்பட்டால் C பதிவேட்டில் உள்ள உள்ளடக்கம் D பதிவேட்டிற்கு நகர்த்தப்படும் அதுபோல MVI B 56 என்பது இயக்கப்பட்டால் 56 என்ற மதிப்பானது B பதிவேட்டிற்கு நகர்த்தப்படும் இவ்வாறாக 8085 இல் தரவுகளை நகர்த்தலாம் இதுபோலவே LDA மற்றும் STA வழிமுறைகளை பயன்படுத்தி அக்குமுலேட்டரை அணுகலாம் LDA என்ற வழிமுறையை பயன்படுத்தி அக்குமுலேட்டருக்குள் தரவை ஏற்ற முடியும் LDA 1000 என்ற கட்டளையை பயன்படுத்தினால் 1000 என்ற முகவரியில் உள்ள தரவு அக்குமுலேட்டருக்குள் மாற்றப்படும் அதுபோல STA 2000 என்ற கட்டளையை பயன்படுத்துவதன் மூலம் அக்குமுலட்டரில் உள்ள தரவு மெமரிக்கு மாற்றப்படுகிறது இவ்வாறாக அக்குமுலேட்டர் மற்றும் மெமரி இடங்களுக்கு இடையே தகவலை மாற்றிக்கொள்ளலாம் இதற்கு பதிலாக MOV என்ற கட்டளையையும் பயன்படுத்தி தரவுகளை மெமரிக்கும் CPU பதிவேடுகளுக்குமிடையே நகர்த்தலாம் MOV என்ற வழிமுறை மெமரி இடங்களுக்கு இடையேயும் CPU பதிவேடுகளிலிருந்து மெமரிக்கும் மெமரியில் இருந்து CPU பதிவேட்டிக்கும் இடையே தகவலை நகர்த்த பயன்படுத்தலாம் LDA மற்றும் STA என்பது அக்குமுலேட்டரை மட்டும் சார்ந்தது MVI என்பது உடனடி நகர்தலை குறிக்கும் அதாவது MVI வழிமுறையில் குறிப்பிடப்படும் மதிப்பானது குறிப்பிடப்பட்ட பதிவேட்டிற்கு மாற்றப்படும் MOV ஏற்று மற்றும் சேமி என்ற வழிமுறைகள் இயக்கப்படும்போது ஆதார தரவு மாற்றப்படுவதில்லை நகரத்து என்று அர்த்தம் உணரப்பட்டாலும் இங்கே தரவானது நகல் செய்யப்படுகிறது இதனை நகல் செயல்பாடு என்றும் சொல்லலாம் அடுத்ததாக LXI எனப்படும் ஒரு சிறப்பு வழிமுறையை பற்றி பார்க்கலாம் இதன் அர்த்தம் ஏற்று விரிவாக்கு உடனடி என்பதாகும் இதனை பயன்படுத்தி 16 பிட் எண்ணை இணை பதிவேட்டில் ஏற்றலாம் இதன் வடிவம் LXI Rp பின்னர் ஒரு 16 பிட் எண் என இருக்கும் இந்த வழிமுறை இயக்கப்பட்டால் கொடுக்கப்பட்ட 16 பிட் எண்ணானது குறிப்பிடப்பட்ட இணை பதிவேட்டிற்குள் மாற்றப்படும் LXI B 4000h என்ற வழிமுறை எடுத்துக்கொள்வோம் இங்கே h என்பது ஆறுகோண எண்ணை குறிப்பிடுவது இயற்று முறை மொழி நிரலில் ஆறுகோண எண்ணை பயன்படுத்தும் வழக்கம் பின்பற்றப்படுகிறது வழிமுறையில் H என்ற எழுத்து பயன்படுத்தப்பட்டால் அதை ஆறுகோண எண் எனவும் D என்ற எழுத்து பயன்படுத்தப்பட்டால் அதனை தசம எண் எனவும் மொழி மாற்றி புரிந்துகொள்ளும் இவ்வாறான சில பொதுவான வழக்கங்கள் இயற்று மொழி மாற்றியில் பயன்படுத்தப்படுவது உண்டு இங்கே 4000 hex என்ற மதிப்பு B இணை பதிவேட்டிற்கு நகர்த்தப்படும் அதாவது B மற்றும் C இணை பதிவேட்டில் 4000 என்ற பதிப்பு ஏற்றப்படும் இங்கு மேல் வரிசை பைட் B பதிவேட்டற்குள்ளும் கீழ் வரிசை பைட் C பதிவேட்டற்குள்ளும் நகர்த்தப்படும் மேல் வரிசையில் உள்ள 2 இலக்கங்கள் முதல் பதிவேட்டிலும் கீழ் வரிசையில் உள்ள இரண்டு இலக்கங்கள் இரண்டாவது பதிவேட்டிலும் நகர்த்தப்படும் LXI பற்றி அறிந்தபின் மெமரி பதிவேடு எனும் சுவாரசியமான பதிவேட்டை பற்றி அறிந்து கொள்ளலாம் மெமரி பதிவேடு என்பது ஒரு மெமரி இடத்தை பதிவேடாக பயன்படுத்துவது ஆகும் 8085 இல் மெமரி இடத்தை பதிவேடாகவும் பயன்படுத்தலாம் உதாரணமாக MOV MB என்ற வழிமுறையை இயக்கினால் B எனும் பதிவேட்டிலுள்ள மதிப்பானது HL குறிக்கும் மெமரி இடத்திற்கு மாற்றப்படும் இங்கே மெமரி இடம் M என்பது என்னவென்றால் HL இணை பதிவேடுகளை குறிப்பிடுவது ஆகும் HL இணை பதிவேட்டில் 2000 என்ற மதிப்பு இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் இப்போது மேற்குறிப்பிட்ட வழிமுறையானது இயக்கப்பட்டால் 2000 என்ற முகவரியில் உள்ள தகவலானது B என்ற பதிவேட்டிற்கு மாற்றப்படும் இவ்வாறாக HL இணை பதிவேடு குறிப்பானாக பயன்படுத்தப்படுகிறது HL இணை பதிவேட்டிலுள்ள தரவை மாற்றியமைக்க LXI H போன்ற வழிமுறையை பயன்படுத்தலாம் இதற்கு முன்னால் MOV MB என பயன்படுத்தப்பட்டது போல MOV A M எனவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இங்கே HL இணை பதிவேடு குறிப்பானாக பயன்படுத்தப்படுகிறது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட இணை பதிவேட்டை குறிப்பானாக பயன்படுத்த விரும்பினால் LDAX Rp என்ற வழிமுறையயை பயன்படுத்தலாம் இதன் அர்த்தம் ஏற்று அக்குமுலேட்டர் விரிவாக்கு என்பதாகும் இங்கே Rp என்பது இணை பதிவேட்டை குறிக்கும் LDAX B அல்லது LDAX D போன்ற வழிமுறைகளையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் LDAX B என்ற வழிமுறை இயக்கப்பட்டால் BC எனும் இணை பதிவேட்டால் சுட்டிகாட்டப்பட்ட முகவரியில் உள்ள மதிப்பானது அக்குமுலேட்டருக்கு மாற்றப்படும் அதுபோல LDAX D என்ற வழிமுறை இயக்கப்பட்டால் DE எனும் இணை பதிவேட்டால் சுட்டிகாட்டப்பட்ட முகவரியிலுள்ள மதிப்பானது அக்குமுலேட்டருக்கு மாற்றப்படும் இங்கு HL இணை பதிவேடு ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது அதாவது LDAX H என்பது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு வழிமுறையாகும் ஆக HL இணை பதிவேடானது மறைமுக அணுகலுக்கு பயன்படுத்தப்படுகிறது இதனால் ஏதேனும் ஒரு மெமரி இடத்திலுள்ள தரவை பதிவேட்டிற்குள் மாற்றிக்கொள்ளலாம் LDAX என்பது மற்றொரு வகை மறைமுக அணுக்கலுக்கு பயன்படுத்தப்படும் வழிமுறையாகும் இதன் மூலம் BC மற்றும் DE இணை பதிவேடுகள் மறைமுக அணுகலுக்கு பயன்படுத்தப்படுகிறது இதனையே மறைமுக முகவரி முறை என்றழைக்கிறோம் இதுபோன்ற வழிமுறைகள் இல்லாதபட்சத்தில் நேரடி அணுகல் முறையையே பயன்படுத்த வேண்டியிருக்கும் கூட்டல் போன்ற செயல்பாடுகளில் 2 செயலஏற்பிகள் அவசியப்படும் இவற்றுள் ஒன்றை ஒரு பதிவேட்டிலிருந்தும் மற்றொன்றை மெமரி இடத்திலிருந்தும் அணுக மறைமுக அணுகல் வழிமுறையை பயன்படுத்தலாம் இங்கே இணை பதிவேடுகளில் 16 பிட் முகவரி ஆனது பதியப்பட்டு அதன்மூலம் மெமரி அணுகப்படுகிறது HL இணை பதிவேடு பயன்படுத்தப்பட்டால் இதனை வழிமுறையில் M என குறிப்பிடுவது வழக்கம் ஆக M என வழிமுறையில் குறிப்பிடப்பட்டிருந்தால் அதனை HL என புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே BC அல்லது DE இணை பதிவேட்டை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் ஏற்று வகை வழிமுறையை பயன்படுத்தி அக்கும்லேட்டர் வழியாக எண்கணித செயல்பாட்டை செய்து கொள்ளலாம் Add என்ற வழிமுறையை பயன்படுத்தி இரண்டு 8 பிட் எண்களின் கூட்டுத்தொகையை கணக்கிடலாம் இதில் ஒரு செயல்ஏற்பியை அக்குமுலேட்டரிலும் மற்றொன்றை ஏதேனும் ஒரு பதிவேட்டிலும் குறிப்பிடலாம் உதாரணமாக ADD B என்ற வழிமுறையை இயக்குவதன் மூலம் B பதிவேட்டில் உள்ள மதிப்பானது A பதிவேட்டில் உள்ள மதிப்போடு கூட்டப்பட்டு அதன் விடை A பதிவேட்டில் பதியப்படும் இதேபோல add immediate 5 என்ற வழிமுறையை இயக்குவதன் மூலம் A பதிவேட்டில் உள்ள மதிப்பு 5 என்ற எண்ணுடன் கூட்டப்பட்டு விடையானது A பதிவேட்டில் பதியப்படும் இதேபோல கழித்தல் செயல்பாட்டையும் செய்யலாம் இங்கே முதல் எண்ணிலிருந்து இரண்டாவது எண் கழிக்கபடுகிறது ADD மற்றும் SUB என்ற வழிமுறைகளில் அக்குமுலேட்டரை மட்டுமே இலக்காக பயன்படுத்த முடியும் அதுபோல ஒரு ஆதார செயல்ஏற்பியயாக அக்குமுலேட்டரே இருக்கும் இங்கே மெமரியை ஒரு செயல்ஏற்பியாக பயன்படுத்த விரும்பினால் HL இணை பதிவேடுகளை பயன்படுத்த வேண்டும் ADD M என்ற வழிமுறை இயக்கப்பட்டால் அக்குமுலேட்டரிலுள்ள மதிப்பானது HL இணை பதிவேட்டால் சுட்டிக்காட்டப்படும் முகவரியில் உள்ள மதிப்போடு கூட்டப்பட்டு அதன் விடை அக்குமுலேட்டரில் மீண்டும் பதியப்படும் இதேபோல SUBM என்பதை பயன்படுத்தினால் HL இணை பதிவேடுகளால் சுட்டிக்காட்டப்படும் முகவரியில் உள்ள மதிப்பானது அக்குமுலேட்டரிலுள்ள மதிப்போடு கழிக்கப்பட்டு அதன் விடை மீண்டும் அக்குமுலட்டரில் பதியப்படும் இதைப்போல INR M DCR M போன்ற அதிகரிப்பு மற்றும் குறைப்பு வழிமுறைகளும் மறைமுக முகவரி அணுகல் முறையில் சாத்தியமே எண்கணித செயல்பாடுகளில் அதிகரிப்பு மற்றும் குறைப்பு என்பது ஒரு வகை வழிமுறையாகும் இதுபோன்ற செயல்பாடுகளை மேற்கொள்ள பதிவேடுகளை அல்லது மெமரி இடத்தை பயன்படுத்தி அக்குமுலேட்டரை பாதிக்காத வண்ணம் செயல்படுத்தலாம் கூட்டல் கழித்தல் போன்ற செயல்பாடுகளை விடையானது அக்கும்லேட்டரில் பதியப்படும் ஆனால் INR B என்ற வழிமுறையில் விடையானது அக்கும்லேட்டரில் பதியப்படாது மாறாக வழிமுறையில் குறிப்பிடப்பட்ட பதிவேட்டில் பதியப்படும் INR B என்ற கட்டளை இயக்கப்பட்டால் B பதிவேட்டில் உள்ள மதிப்பு அதிகரிக்கப்பட்டு அதன் விடை அதே பதிவேட்டில் பதியப்படும் இதனால் B பதிவேட்டில் முன்னதாக பதியப்பட்டிருந்த மதிப்பு அழிக்கப்படும் இதுபோன்ற வழிமுறைகள் சில நேரங்களில் கட்டுப்பாடு ஓட்டத்தை கடினமாகும் ஆக அதிகரிப்பு குறைப்பு போன்ற வழிமுறைகளில் INR A என்பதை பயன்படுத்தினாலொழிய அக்குமுலேட்டர் பயன்படுத்தப்படுவதில்லை INR B INR C DCR D போன்றவற்றை பயன்படுத்துவதால் குறிப்பிட்ட பதிவேட்டில் உள்ள மதிப்பு மாற்றப்பட்டு அதே பதிவேட்டில் விடையானது பதியப்படும் முகவரி பகுதியை இப்பொழுது எவ்வாறு மாற்றுவது அதாவது இணை பதிவேடுகளை பயன்படுத்தி முகவரியை எவ்வாறு மாற்றுவது இணை பதிவேடுகளிலுள்ள மதிப்புபை மாற்றமுடியுமா INX என்பதை பயன்படுத்துவதன் மூலம் மேற்கண்ட செயல்களை செய்ய முடியாது இங்கே X என்பது விரிவாக்கப்பட்டது என்பதை குறிக்கிறது விரிவாக்கப்பட்டது என்றால் அது 16 பிட் எண்ணையே குறிக்கிறது 8085 என்பது ஒரு 8 பிட் செயலி ஆகும் இதனை பயன்படுத்தி 8 பிட் செயல்பாடுகளை மட்டுமே செய்ய முடியும் 16 பிட் செயல்பாடுகளை செய்ய இயலாது இதன் உள்ளமைப்பு 8 பிட்டாக இருக்கும் INX Rp என்ற வழிமுறையை பயன்படுத்துவதன் மூலம் இணை பதிவேட்டிலுள்ள மதிப்பானது மேலும் ஒன்றாக அதிகரிக்கப்படுகிறது அதுபோல DCX Rp என்ற வழிமுறையை பயன்படுத்துவதால் இணை பதிவேட்டிலுள்ள மதிப்பானது குறைக்கப்படுகிறது BC பதிவேட்டிலுள்ள மதிப்பு பூஜ்ஜியம் என இருக்கும்பட்சத்தில் குறைப்பு வழிமுறையானது இயக்கப்பட்டால் இங்கே கேரி உருவாக்கப்படும் INX மற்றும் DCX என்பது போன்ற வழிமுறைகள் இல்லையெனில் இந்த செயல்பாட்டை மேற்கொள்ள விரிவான வழக்க நிரலை எழுத வேண்டிய அவசியம் ஏற்படும் இதன் வழியாக 16 பிட் அதிகரிப்பு மற்றும் குறைப்பு செயல்பாடுகளை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கும் அடுத்ததாக தர்க்க செயல்பாடுகளைப் பற்றி பார்ப்போம் இங்கே ANA மற்றும் ANI போன்ற வழிமுறைகள் பயன்படுத்தப்படுகின்றன ANI இல் I என்பது உடனடியாக என்பதை குறிக்கும் இதன் மூலம் தர்க்க AND செயல்பாட்டை செய்யலாம் இதுபோல ORA அல்லது ORI என்பதை பயன்படுத்துவதன் மூலம் அக்குமுலேட்டரிலுள்ள மதிப்போடு தர்க்க OR செயல்பாட்டை செய்ய முடியும் அடுத்ததாக XOR செயல்பாடை மேற்கொள்ள XRA XRI போன்ற வழிமுறைகளை பயன்படுத்தலாம் XRI இல் உடனடி செயல்ஏற்பியிலுள்ள மதிப்பானது அக்கும்லேட்டரிலுள்ள மதிப்போடு XOR செய்யப்பட்டு அதன் விடை அக்கும்லேட்டரில் பதியப்படும் இந்த செயல்பாடுகளில் ஒரு ஆதார செயல்ஏற்பியானது அக்குமுலேட்டராகத்தான் இருக்கும் அதுபோல இலக்கு செயல்ஏற்பியும் அக்குமுலேட்டராகதான் இருக்கும் தர்க்க வகை செயல்பாடுகளில் அடுத்ததாக உள்ளது கம்பிளிமெண்ட் செயல்பாடாகும் இதன் மூலம் அக்குமுலட்டரில் உள்ள மதிப்பின் 1's கம்பிளிமெண்ட் கண்டறியப்படும் அதாவது அக்குமுலேட்டரில் உள்ள மதிப்பானது கவிழ்க்கப்படும் இங்கே செயல்ஏற்பியானது குறிப்பிடப்படுவதில்லை ஆக இதனை பூஜ்ஜிய செயல்ஏற்பி வழிமுறை எனலாம் CMA என்பது காம்ப்ளிமென்ட் அக்குமுலேட்டர் என்பதை குறிக்கும் இதன் செயல்பாடு 2's கம்பிளிமெண்ட் அல்ல மாறாக 1's கம்பிளிமெண்ட் ஆகும் இந்த வழிமுறை இயக்கப்பட்டால் எதிர்மறை எண் கிடைக்குமென எடுத்துக்கொள்ளக்கூடாது இதனால்தான் எண்கணித வழிமுறை வகையில் இது சேர்க்கப்படவில்லை இதன் மூலம் அக்குமுலேட்டரில் உள்ள ஒவ்வொரு பிட்களும் கம்பிளிமெண்ட் செய்யப்படும் அடுத்ததாக சுழற்று வகை வழிமுறை பற்றி பார்க்கலாம் இதனை பயன்படுத்துவதன் மூலம் அக்குமுலேட்டரிலுள்ள மதிப்பை இடது புறமாகவோ வலதுபுறமாகவோ சுழற்றலாம் இந்த வழிமுறையில் இரண்டு வகை உண்டு அவை RL மற்றும் RR என்பன இடது சுழற்று என்ற வழிமுறையை பயன்படுத்துவதால் அக்குமுலேட்டரில் உள்ள மதிப்பானது இடதுபுறமாக சுழற்றப்படுகிறது இங்கே பிட் எண் 7 ஆனது பூஜ்ஜியம் என்ற பிட் எண்ணிற்கும் கேரிக்கும் மாற்றப்படுகிறது கேரி என்பது கேரி கொடியை குறிக்கிறது RLC என்பது கேரியுடன் இடது சுழற்சி என்பதை குறிக்கும் இதன் மூலம் அக்குமுலேட்டரில் உள்ள தரவு கேரி வழியாக இடதுபுறம் சுழற்றப்படுகிறது இந்த செயல்பாட்டில் பிட்டு எண் 7 ஆனது கேரிக்கு மாற்றப்படுகிறது அதேபோல பிட் எண் பூஜ்ஜியமானது கேரிக்கு மாற்றப்படுகிறது இதேபோல RAR மற்றும் RRC ஆகியவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் RRC என்பது RLC போன்றே இருக்கும் ஆனால் இவற்றின் சுழற்சி செயல்பாடானது வலது புறமாக மேற்கொள்ளப்படும் RAR என்பது அக்குமுலேட்டரிலுள்ள தரவை கேரி வழியாக சுழற்சி செய்யும் இதில் கேரியானது பிட் எண் 7 க்கு மாற்றப்படும் அதுபோல பிட் எண் பூஜ்ஜியம் ஆனது கேரிக்கு மாற்றப்படும்